கடந்த வாரத்தில் சூப்பர் போசிஷன் தியோரம் மற்றும் தேவெனின்ஸ் தியோரம் Thevenins theorem ஆகிய இரண்டு மிக முக்கியமான கோட்பாடுகளைப் பற்றி விவாதித்தோம் சர்க்யூட் அனாலிசிஸ் நோக்கத்திற்காக மிக முக்கியமான சில கோட்பாடுகளுடன் இந்த வாரத்தில் தொடருவோம் இன்று நார்டன்ஸ் தியோரத்துடன் Nortons Theorem தொடங்குவோம் இதன் அர்த்தம் என்ன என்று பார்ப்போம் 1883 ஆம் ஆண்டில் பிரெஞ்சு டெலிகிராப் என்ஜினீயரால் தேவெனின்ஸ் தியோரம் Thevenins theorem வழங்கப்பட்டது என்ற தேவெனின்ஸ் தியோரத்தைப் பற்றி கடந்த வாரம் நாங்கள் விவாதித்ததை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் பின்னர் சுமார் 43 ஆண்டுகளுக்குப் பிறகு 1926 ஆம் ஆண்டில் E நார்டன் என்ற மற்றொரு அமெரிக்க என்ஜினீயர் நார்டன்ஸ் தியோரம் Nortons Theorem என்ற தேற்றத்தைக் கொடுத்தார் எனவே நார்டன் அமெரிக்காவின் டெலிபோன் லேப் இல் பெல் டெக்னிகல் என்ஜினீயராக இருந்தார் எனவே நார்டன்ஸ் தியோரம் என்றால் என்ன நார்டன்ஸ் தியோரம் ஒரு லீனியர் இரண்டு டெர்மினல் சர்க்யூட்க்கு பதிலாக ரெசிஸ்டர் உடன் இணையாக கரண்ட் சோர்ஸ் கொண்ட ஒரு ஈக்வலன்ட் சர்க்யூட் மூலம் மாற்ற முடியும் என்று கூறுகிறது அங்கு டெர்மினல்கள் வழியாக ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆகக் கருதப்படுகிறது மற்றும் சுயாதீன சோர்ஸ்கள் அணைக்கப்படும் போது என்பது டெர்மினல்களில் இன்புட் அல்லது ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் எனவே மீண்டும் அணைக்கப்பட்டிருப்பது என்பது வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஷார்ட் சர்க்யூட் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஓபன் சர்க்யூட்களாக இருக்கும் என்பதாகும் இப்போது நீங்கள் தேவெனின்ஸ் தியோரத்துடன் தொடர்புபடுத்தினால் நாங்கள் தெவெனின் தியோரத்தில் பார்த்ததைப் போல மீண்டும் பார்ப்பீர்கள் மற்றும் இன் மதிப்பைக் கண்டுபிடிப்பதே எங்கள் முக்கிய அக்கறை இதேபோல் நார்டன்ஸ் தியோரத்திலும் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது மற்றும் இப்போது லீனியர் இரண்டு டெர்மினல் சர்க்யூட்களிலிருந்து நார்டன்ஸ் தியோரத்தைப் புரிந்துகொள்வோம் இது அறியப்படாத சர்க்யூட் இது லீனியர் இரண்டு டெர்மினல் ஆகும் மேலும் டெர்மினல் a b இல் உள்ள நார்டன்ஸ் சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் நினைவுகூர்ந்தால் லீனியர் இரண்டு டெர்மினல் சர்க்யூட் அதன் ஈக்வலன்ட் அல்லது தெவெனின் ஈக்வலன்ட் சர்க்யூட்டுடன் மாற்றப்படலாம் என்று தெவெனின் தியோரத்தின் விஷயத்தில் நாங்கள் விவாதித்தோம் எனவே அந்த தெவெனின் ஈக்வலன்ட் என்ன எனப்படும் மற்றொரு ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்ட தொடரில் ஐத் தவிர வேறொன்றுமில்லை என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் இது இரண்டு நோடுகளுக்கு இடையில் கருதப்பட்டது இப்போது நார்டன்ஸ் தியோரத்தின் விஷயத்தில் நீங்கள் மீண்டும் பார்த்தால் என்ன நடக்கும் நீங்கள் சர்க்யூட்டை ஒரு நார்டன்ஸ் ஈக்வலன்ட் ஆக Nortons equivalent மாற்றுவீர்கள் அங்கு நார்டன்ஸ் ஈக்வலன்ட் ஒரு கரண்ட் சோர்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடன் இணையாக இருக்கும் எனவே இது உங்கள் நார்டன்ஸ் சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் ஆகும் இது லீனியர் இரண்டு டெர்மினல் ஆகும் இப்போது இந்த இரண்டு சர்க்யூட்களையும் தெவெனின் மற்றும் நார்டனின் ஈக்வலன்ட் என்பதை நீங்கள் பார்த்தால் அவை பேஷன் இல் மிகவும் ஒத்ததாக இருக்கின்றன முந்தைய வாரத்தில் நாங்கள் விவாதித்த சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை நீங்கள் நினைவு கூர்ந்தால் வோல்டேஜ் சோர்ஸ் இலிருந்து கரண்ட் சோர்ஸ் இற்கு சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை நீங்கள் மேற்கொண்டால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் தொடரின் ரெசிஸ்டன்ஸ் ஆன ஆல் வகுக்கப்பட்ட வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது இங்கே கரண்ட் சோர்ஸ் இன் மதிப்பைத் தவிர வேறொன்றுமில்லை எனவே நீங்கள் என்ன சொல்ல முடியும் and நீங்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை மேற்கொண்டால் தெவெனின் ஈக்வலன்ட் ஐ நார்டன்ஸ் ஈக்வலன்ட் ஆக மாற்ற முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் நுட்பத்தைப் பயன்படுத்தி தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் என்பது நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஐத் தவிர வேறில்லை என்று நீங்கள் கூறலாம் இப்போது நார்டன்ஸ் ஈக்வலன்ட் கரண்ட் ஐ நாம் எவ்வாறு கண்டுபிடிப்போம் எங்களுக்கு வழங்கப்பட்ட நெட்வொர்க்கில் ஷார்ட் சர்க்யூட் சோதனையை மேற்கொள்ளும்போது கண்டுபிடிப்போம் இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தால் இது இரண்டு டெர்மினல் லீனியர் சர்க்யூட் என்றால் நாம் இந்த இரண்டு டெர்மினல்களை ஷார்ட் சர்க்யூட் செய்ய வேண்டும் மேலும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆக இருக்கும் கரண்ட் ஐ நாம் அளவிட வேண்டும் இப்போது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐக் கண்டுபிடிக்கும் போது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் நார்டன்ஸ் கரண்ட் ஐத் தவிர வேறில்லை என்பதை அறிந்து கொள்வோம் எப்படி இப்போது நீங்கள் நார்டனின் ஈக்வலன்ட் சர்க்யூட்டைக் கண்டால் நீங்கள் ஒரு ஷார்ட் சர்க்யூட் டெர்மினலின் வழியாக பாயும் கரண்ட் ஐ ஷார்ட் சர்க்யூட் a மற்றும் b க்கு இடையில் பார்த்தால் ஐத் தவிர வேறு எதுவும் இருக்காது ஷார்ட் சர்க்யூட் காரணமாக ஒரு குறிப்பிடத்தக்க அங்கமாக இருக்காது ஏனெனில் அது மீண்டும் ஷார்ட் சர்க்யூட்களாக இருக்கும் எனவே கரண்ட் என்றால் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐத் தவிர வேறொன்றுமில்லை அதனால்தான் நாம் டெர்மினல் ஐ ஷார்ட் சர்க்யூட் செய்யும் போது நார்டன்ஸ் கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐத் தவிர வேறில்லை எனவே அந்த வகையில் நாம் என்ன சொல்ல முடியும் நார்டன்ஸ் ஈக்வலன்ட் சர்க்யூட்டை நீங்கள் இங்கே வரைந்தால் நார்டன்ஸ் ஈக்வலன்ட் சர்க்யூட் என்று நாங்கள் கூறலாம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் a b க்கு இடையில் உள்ளது எனவே இந்த இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் இந்த இரண்டு சர்க்யூட்கள் ஈக்வலன்ட் ஆனவை என்று நாம் கூறலாம் ஏனெனில் டெர்மினல் a மற்றும் b இல் அவற்றின் V I பண்புகள் ஒரே மாதிரியானவை அந்த வகையில் நாம் என்ன சொல்ல முடியும் நார்டன்ஸ் கரண்ட் இன் மதிப்பு என்று நாம் கூறலாம் இது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐ த் தவிர வேறொன்றுமில்லை இது ஷார்ட் சர்க்யூட்டுடன் இருக்கும்போது a மற்றும் b க்கு இடையில் பாய்கிறது எனவே கிர்ச்சோஃப் வோல்டேஜ் லா அல்லது கிர்ச்சோஃப் கரண்ட் லா மற்றும் பற்றி நாங்கள் விவாதித்ததைப் போன்ற பல்வேறு சர்க்யூட் நுட்பங்களின் உதவியுடன் இதை நீங்கள் கணக்கிடலாம் இது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இது நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஐத் தவிர வேறொன்றுமில்லை நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பைக் கண்டறிய நாங்கள் தெவெனின் தியோரத்தைப் பற்றி விவாதிக்கும்போது நாம் பயன்படுத்தும் அதே நுட்பத்தைப் பயன்படுத்தலாம் இப்போது இந்த தேவெனின்ஸ் தியோரத்தின் விஷயத்தில் நாங்கள் விவாதித்தபடி உங்களுக்கு இரண்டு விருப்பங்கள் இருக்கும் மாறாக நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க இரண்டு வழக்குகளைச் சொல்கிறோம் முதல் வழக்கு என்னவென்றால் உங்களிடம் எந்தவொரு டிபென்டென்ட் சோர்ஸ் உம் இல்லாத நெட்வொர்க் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் சுயாதீன சோர்ஸ்களை அணைக்க வேண்டும் இப்போது இன் மதிப்பு என்னவாக இருக்கும் என்பது டெர்மினல்கள் a மற்றும் b க்கு இடையில் பார்க்கும் நெட்வொர்க்கின் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே முந்தைய படத்தில் நாம் பார்த்தது இதுதான் நீங்கள் a பக்கத்திலிருந்து பார்த்தால் b இன்புட் ரெசிஸ்டன்ஸ் நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஐத் தவிர வேறில்லை நீங்கள் ஐ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆகப் பெறுவீர்கள் இது டெர்மினல் a மற்றும் b க்கு இடையில் இருக்கும் நெட்வொர்க்கில் டிபென்டென்ட் சோர்ஸ்கள் இருக்கும்போது இரண்டாவது வழக்கு இருக்கும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டுள்ள சுயாதீன சோர்ஸ்களை மட்டுமே நாம் அணைக்க முடியும் அதே நேரத்தில் டிபென்டென்ட் சோர்ஸ்களை சர்க்யூட்டுடன் இணைக்க முடியும் இப்போது இந்த தியோரத்தில் தேவெனின்ஸ் தியோரத்துடன் நாம் பார்த்தது போல டிபென்டென்ட் சோர்ஸ்களை அணைக்க முடியாது ஏனெனில் அவை சர்க்யூட் மாறிகள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன நாங்கள் டிபென்டென்ட் சோர்ஸ்களை நெட்வொர்க்கில் வைத்திருப்போம் நார்டன்ஸ் கரண்ட் மற்றும் இன் நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆன இன் மதிப்பைக் கண்டறிய சர்க்யூட்களை நாங்கள் தீர்ப்போம் எனவே அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவெனின்ஸ் தியோரத்தின் விஷயத்தில் நாம் செய்ததைப் போலவே மீண்டும் செய்ய வேண்டும் a b இன் டெர்மினல்களில் வோல்டேஜ் v ஐப் பயன்படுத்துவோம் மற்றும் கரண்ட் ஐ தீர்மானிப்போம் மேலும் இந்த மதிப்புகளைப் பயன்படுத்தி இன் மதிப்பை நாம் எளிதாகக் கண்டறிய முடியும் இது க்கு சமமானதாகும் எனவே நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் உம் Nortons resistance தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் உம் ஒரே மாதிரியாக இருக்கும் இப்போது தெவெனின் சர்க்யூட்க்கும் நார்டன்ஸ் சர்க்யூட்க்கும் இடையிலான நெருங்கிய உறவைப் புரிந்துகொள்வோம் என்பது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஆனது நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இற்கு சமம் என்பதை நாங்கள் இப்போது நிறுவியுள்ளோம் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனின் போது நாங்கள் விவாதித்தபடி இங்கு நாம் விவாதித்தோம் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை மேற்கொள்ளும்போது நார்டன்ஸ் கரண்ட் ஐத் தவிர வேறில்லை என்பதை நாங்கள் நிறுவினோம் எனவே தெவெனின் மற்றும் நார்டன்ஸ் தியோரம் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனின் உதவியுடன் ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தப்படுகின்றன என்று நாம் கூறலாம் எனவே க்கு சமம் மற்றும் அதாவது நார்டன்ஸ் கரண்ட் க்கு சமமாக இருக்கும் இது ஒரு சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனைத் தவிர வேறில்லை என்று நீங்கள் எளிமையாகக் கூறலாம் அதனால்தான் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் தெவெனின் நார்டன்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் Thevenin Nortons transformation என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது மேற்கண்ட உறவின் படி மற்றும் ஆகியவை தொடர்புடையவை என்பதை நாம் காணலாம் தெவெனின் அல்லது நார்டன்ஸ் ஈக்வலன்ட் சர்க்யூட்டை தீர்மானிக்க நாம் அவற்றை ஒரு சர்க்யூட் அனலிசிஸ் நுட்பத்தின் உதவியுடன் மட்டுமே கண்டுபிடிக்க வேண்டும் அவை மெஷ் அனலிசிஸ் அல்லது ஒரு நோடல் அனலிசிஸ் எனவே எங்களிடம் மற்றும் அறியப்படாத மாறிகள் உள்ளன அவற்றை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் பொதுவாக என்ன செய்வது a b டெர்மினலின் குறுக்கே ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஐக் கண்டுபிடிப்போம் ஏனெனில் தெவெனின் வோல்டேஜ் தெவெனின் விஷயத்தில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன டெர்மினல் a b முழுவதும் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஆக இருக்கும் வோல்டேஜ் ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் டெர்மினல் a b இல் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் இது நார்டன்ஸ் ஈக்வலன்ட் Nortons equivalent மற்றும் பின்னர் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஐ கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது தேவைப்படுகிறது அனைத்து சுயாதீன சோர்ஸ்களும் அணைக்கப்படும் போது டெர்மினல் a மற்றும் b வழியாகக் காணப்படுகிறது இவை க்கு சமமானவை அல்ல ஆனால் இது க்கு சமம் என்று நீங்கள் கூறலாம் ஏனெனில் மற்றும் அடிப்படையில் ஒரே மாதிரியானவை எனவே நாம் என்ன செய்ய முடியும் இவை மற்றும் போன்ற மூன்று அறியப்படாத அளவுகளாகும் எனவே அவற்றில் இரண்டைக் கணக்கிட வேண்டும் பின்னர் மூன்றாவது ஒன்றைக் கண்டுபிடிக்க ஓம்ஸ் லா வைப் பயன்படுத்துகிறோம் நமக்கு என்ன கிடைக்கும் என்பது டெர்மினல் a முழுவதும் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஐத் தவிர வேறொன்றுமில்லை b நார்டன்ஸ் கரண்ட் இவை இரண்டும் ஷார்ட் சர்க்யூட்களாக இருக்கும்போது a மற்றும் b க்கு இடையில் பாயும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐத் தவிர வேறொன்றுமில்லை பின்னர் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் என்பது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆல் வகுக்கப்பட்ட ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஐ தவிர வேறில்லை மற்றும் இது நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இற்கு Nortons resistance சமமாக இருக்கும் ஆகவே a b டெர்மினலில் நாங்கள் மேற்கொள்ளும் ஓபன் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் சோதனை குறைந்தபட்சம் ஒரு சுயாதீன சோர்ஸ் ஐக் கொண்டிருக்கும் சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் ஆன எந்தவொரு தெவெனின் அல்லது நார்டனுக்கும் தீர்மானிக்க போதுமானது என்று இப்போது நீங்கள் சுருக்கமாகக் கூறலாம் எனவே இது தேவைப்படுகிறது ஏனென்றால் நாங்கள் தெவெனின் தியோரத்தைப் பற்றி விவாதித்தபோது டிபென்டென்ட் சோர்ஸ்களைப் பற்றி விவாதித்தபோது உங்களிடம் சுயாதீனமான சோர்ஸ் இல்லையென்றால் இன் மதிப்பை நீங்கள் தீர்மானிக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்தினோம் இதேபோல் இந்த விஷயத்திலும் உங்களிடம் டிபென்டென்ட் சோர்ஸ் இல்லையென்றால் உங்களிடம் எந்தவொரு சுயாதீன சோர்ஸ் உம் இல்லை நீங்கள் கரண்ட் இன் மதிப்பை உறுதிப்படுத்த முடியாது எனவே தெவெனின் மற்றும் நார்டன்ஸ் ஈக்வலன்ட் மதிப்பை தீர்மானிக்க உங்களுக்கு உதவும் ஒரு சுயாதீன சோர்ஸ் ஆவது இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது ஒரு உதாரணத்தின் உதவியுடன் கருத்தை புரிந்துகொள்வோம் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சர்க்யூட் நார்டன்ஸ் சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் Nortons resistance மதிப்பை நாம் தெவெனின் ஈக்வலன்ட் சர்க்யூட் மதிப்பைக் கண்டறிந்ததைப் போலவே கண்டுபிடிக்க முடியும் அதாவது நாம் என்ன செய்ய வேண்டும் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ நாம் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஐ ஓபன் சர்க்யூட் செய்ய வேண்டும் எனவே புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் என்னவாக இருக்கும் வோல்டேஜ் வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஷார்ட் சர்க்யூட் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஓபன் சர்க்யூட்டுடன் இருக்கும் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் தோற்றமளிக்கும் மேலும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்கள் மட்டுமே உள்ளன எனவே எங்களுக்கு 8 ஓம் 5 ஓம் மீண்டும் 8 ஓம் மற்றும் 4 ஓம் ஆகிய நான்கு ரெசிஸ்டன்ஸ்கள் உள்ளன ஆகவே டெர்மினல் a b முழுவதும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்டிருக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஐ நீங்கள் காணும்போது இவை இந்த காம்பினேஷன் இல் உள்ளன இது நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஐத் தவிர வேறொன்றுமில்லை அல்லது நீங்கள் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஐ கூறலாம் மதிப்பு என்னவாக இருக்கும் சர்க்யூட்டை பார்த்தால் நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள் இப்போது அடுத்த டாஸ்க் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதாக இருக்கும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எனவே அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் முதலில் ஷார்ட் சர்க்யூட்க்கு டெர்மினல் a b டெர்மினல் a b வழியாக பாயும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அது நார்டன்ஸ் கரண்ட் ஐத் தவிர வேறொன்றுமில்லை இப்போது ஒரிஜினல் சர்க்யூட்டை பார்த்தால் டெர்மினல் ab ஐ ஷார்ட் சர்க்யூட்டாக கொண்டுள்ளோம் இப்போது நீங்கள் டெர்மினல் a b ஐ ஷார்ட் சர்க்யூட்க்கு வரும்போது என்ன நடக்கும் நீங்கள் சர்க்யூட்டை கவனமாக பார்த்தால் 5 ஓம் இப்போது ஷார்ட் சர்க்யூட் வயர்க்கு இணையாக இருப்பதைக் காண்பீர்கள் 5 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் உம் ஷார்ட் சர்க்யூட் என்று அர்த்தம் எனவே இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ சர்க்யூட்டிலிருந்து புறக்கணிக்கலாம் அந்த வழியில் நாம் இணைக்கப்படும் இரண்டு மெஷ்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் இது என மெஷ் கரண்ட் என்றும் இது 4 ஓம் 8 ஓம் வழியாக பாயும் என மெஷ் கரண்ட் என்றும் பின்னர் இது ஷார்ட் சர்க்யூட் வயர் வழியாக மீண்டும் 8 ஓம் மற்றும் 12 வோல்ட் சோர்ஸ் ஆகவும் இருக்கும் என்று சொல்லலாம் இப்போது இந்த இரண்டு மெஷ்களிலிருந்து நாங்கள் பெறும் சர்க்யூட்களில் இரண்டு மெஷ்கள் உள்ளனவா நீங்கள் மெஷ் ஒன்றைக் கண்டால் மெஷ் கரண்ட் இன் மதிப்பு என்பது 2 ஆம்பியருக்கு சமம் எனவே இதை நீங்கள் சர்க்யூட்டிலிருந்து எளிதாகக் காணலாம் ஏனெனில் 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஆனது இது மெஷ் இல் கிடைக்கிறது எனவே கரண்ட் 2 ஆம்பியரைத் தவிர வேறில்லை அடுத்து நீங்கள் கரண்ட் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நீங்கள் ஐ எவ்வாறு பெறுவீர்கள் இந்த மெஷ் க்கு மெஷ் சமன்பாட்டை நீங்கள் எளிமையாக எழுத வேண்டும் இப்போது இன் மதிப்பு உங்களுக்குத் தெரியும் நீங்கள் கரண்ட் ஐப் பயன்படுத்துகிறீர்கள் அது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐத் தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் என்பது ஷார்ட் சர்க்யூட் தவிர வேறு ஒன்றும் இல்லை இதுவும் ஒரு நார்டன்ஸ் கரண்ட் ஆகும் மேலும் நீங்கள் நார்டன்ஸ் கரண்ட் இன் மதிப்பை 1 ஆம்பியராகப் பெறுவீர்கள் எனவே உங்களுக்கு என்ன நார்டன்ஸ் ஈக்வலன்ட் Nortons equivalent கிடைக்கும் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நார்டன்ஸ் ஈக்வலன்ட் ஐ பெறுவீர்கள் இப்போது நீங்கள் டெர்மினல் a மற்றும் b ஐ வைத்திருப்பீர்கள் இதை நீங்கள் 4 ஓமுக்கு சமமாக கணக்கிட்டுள்ளீர்கள் இது 1 ஆம்பியர் அடிப்படையில் இந்த சர்க்யூட்க்கு நார்டன் ஈக்வலன்ட் ஆக இருக்கும்போது அது ஷார்ட் சர்க்யூட்டாக இல்லாதபோது 1 ஆம்பியர் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இற்கு இணையாக இருக்கும் எனவே இப்போது நீங்கள் நார்டன்ஸ் ஈக்வலன்ட் ஐ பெற்றிருக்கிறீர்களா நார்டன்ஸ் கரண்ட் ஐ தெவெனின் வோல்டேஜ் இன் Thevenins voltage உதவியுடன் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஆல் வகுக்க முடியும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் தேவெனின்ஸ் தியோரத்தின் அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும் டெர்மினல் a மற்றும் b முழுவதும் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது நீங்கள் மீண்டும் அந்த உருவத்தைப் பார்த்தால் நாங்கள் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கப் போவதில்லை ஏனென்றால் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இற்கு சமம் என்றும் அதை 4 ஓம் என நாம் பெற்றுள்ளோம் என்றும் எங்களுக்குத் தெரியும் இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் தெவெனின் வோல்டேஜ் இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அது டெர்மினல் a b முழுவதும் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஐத் தவிர வேறில்லை நீங்கள் சர்க்யூட்டை பார்த்தால் சர்க்யூட்க்கு இரண்டு மெஷ்கள் கிடைக்கும் மெஷ் கரண்ட் இப்போது மற்றும் என்று சொல்லலாம் இன் மதிப்பு என்னவாக இருக்கும் இன் மதிப்பு 2 ஆம்பியராக இருக்கும் இது இந்த மெஷ் இலிருந்து நீங்கள் காணலாம் இப்போது மீண்டும் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க நீங்கள் உடன் தொடங்குவீர்கள் அதாவது நீங்கள் மைனஸிலிருந்து பிளஸ் வரை தொடங்குகிறீர்கள் இந்த பக்கத்திலிருந்து கரண்ட் இன் திசையைக் காணும்போது இப்போது உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இல் நான்கு ரெசிஸ்டன்ஸ்கள் உள்ளன இதில் உங்கள் கரண்ட் இந்த திசையில் இந்த திசையில் உள்ளது எனவே நீங்கள் இந்த திசையில் ஐயும் இந்த திசையில் ஐயும் பெறுவீர்கள் எனவே நீங்கள் ஐ ஒரு அங்கமாகப் பெறுவீர்கள் பின்னர் ஆல் பெருக்கப்படும் அனைத்து ரெசிஸ்டன்ஸ்களையும் நீங்கள் தொகுப்பீர்கள் எனவே உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் பெறுவீர்கள் இந்த மெஷ் க்கு நீங்கள் போன்ற சமன்பாட்டை உருவாக்கியுள்ளீர்கள் மேலும் இன் மதிப்பு உங்களுக்குத் தெரிந்திருப்பதால் நீங்கள் இன் மதிப்பை இங்கே வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது 0 8 ஆம்பியர் தவிர வேறில்லை இப்போது ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் இன் மதிப்பு என்னவாக இருக்கும் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் மதிப்பு ஆக இருக்கும் இது ஆகும் இது உங்கள் தெவெனின் வோல்டேஜ் ஐத் தவிர வேறில்லை இப்போது நாங்கள் தெவெனின் வோல்டேஜ் ஐப் பெற்றுள்ளோம் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஐப் பெற்றுள்ளோம் எனவே என்ற இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் மீண்டும் நார்டன்ஸ் கரண்ட் இன் மதிப்பை 1 ஆம்பியராகப் பெறுவீர்கள் நார்டன்ஸ் தியோரத்தை நாங்கள் நேரடியாகப் பயன்படுத்தும்போது இதைத்தான் கணக்கிட்டோம் எனவே தெவெனின் தியோரமும் மற்றும் நார்டன்ஸ் தியோரமும் Nortons theorem ஒருவருக்கொருவர் டூயல் என்று நீங்கள் கூறலாம் நீங்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை எளிமையாக பயன்படுத்தி அவற்றை நார்டன்ஸ் முதல் தெவெனின் மற்றும் தெவெனின் நார்டன் ஈக்வலன்ட் சர்க்யூட்களாக மாற்றலாம் எனவே இறுதியாக நீங்கள் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இற்கு இணையாக 1 ஆம்பியர் வைத்திருக்கும் நார்டன்ஸ் ஈக்வலன்ட் ஐ Nortons equivalent பெற்றீர்கள் இப்போது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சர்க்யூட்க்கு நார்டன்ஸ் ஈக்வலன்ட் ஐ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் இப்போது இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் 4 ஆம்பியர் கரண்ட் ஆக இருக்கும் சோர்ஸ் ஆனது இரண்டு மெஷ்களுக்கும் பொதுவானது எனவே நாம் என்ன செய்ய முடியும் எங்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் நுட்பத்தை நாம் பயன்படுத்தலாம் பின்னர் நார்டன்ஸ் கரண்ட் இன் மதிப்புகளைக் கண்டறியலாம் முதலில் நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இது இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இதிலிருந்து நீங்கள் a b டெர்மினலின் மூலம் பார்ப்பீர்கள் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் வோல்டேஜ் ஐ ஷார்ட் சர்க்யூட் செய்ய வேண்டும் அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் இது போன்ற சர்க்யூட்டைப் பெறுவோம் இது 3 ஓம் இது ஓபன் சர்க்யூட்களாக இருக்கும் ஏனெனில் கரண்ட் சோர்ஸ் ஓபன் சர்க்யூட்களாக இருக்கும் பின்னர் உங்களுக்கு 6 ஓம் உள்ளது இது 3 ஓம் மற்றும் இது டெர்மினல் a மற்றும் b இந்த புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட்டைப் பார்க்கும்போது 3 ஓம் மற்றும் 3 ஓம் ஆகியவை தொடரில் உள்ளன என்பதையும் இந்த 3 ஓம்களின் தொடர் காம்பினேஷன் 6 ஓம்களுக்கு இணையாக இருப்பதையும் அறிந்து கொள்வீர்கள் எனவே உங்களுக்கு என்ன கிடைக்கும் மற்றொரு 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் உடன் இணையாக 6 ஓம் கிடைக்கும் இன் மதிப்பு 6 ஓம் உடன் இணையாக 6 ஓம் தவிர வேறொன்றுமில்லை என்பதை நீங்கள் எளிமையாகக் கண்டுபிடிக்கலாம் அது 3 ஓம் தவிர வேறில்லை எனவே நீங்கள் இப்போது நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஐப் Nortons resistance பெற்றீர்கள் இப்போது அடுத்த பணி நார்டன்ஸ் கரண்ட் இன் Nortons current மதிப்பைக் கண்டுபிடிப்பதாகும் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் சர்க்யூட்டின் உதவியுடன் நார்டன்ஸ் கரண்ட் ஐக் கணக்கிடுவோம் நாம் டெர்மினல் a b ஐ ஷார்ட் சர்க்யூட்டாக மாற்றுவோம் எனவே சர்க்யூட் எங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐ இங்கே பயன்படுத்த அனுமதிக்கும் இங்கே உங்களிடம் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இன் உள்ளது இப்போது இந்த டெர்மினல் a b ஐ நீங்கள் கொண்டிருக்கும்போது ஷார்ட் சர்க்யூட் செய்யப்பட்ட 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் பொருத்தமற்றதாகிவிடும் உங்களிடம் 4 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்ட தொடரில் இந்த 15 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் உம் உள்ளன இப்போது சர்க்யூட்டின் இந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் பார்த்தால் இந்த சர்க்யூட் வோல்டேஜ் சோர்ஸ் ஐத் தவிர வேறொன்றுமில்லை 1 வோல்டேஜ் சோர்ஸ் உடன் தொடரில் 1 ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்ட தொடரில் வோல்டேஜ் சோர்ஸ் ஐத் தவிர வேறொன்றுமில்லை நீங்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை பயன்படுத்தலாம் அதனால் என்ன நடக்கும் ரெசிஸ்டன்ஸ் இற்கு இணையாக இதை கரண்ட் சோர்ஸ் ஆக மாற்றுவீர்கள் இந்த கரண்ட் சோர்ஸ் இன் மதிப்பு என்னவாக இருக்கும் கரண்ட் சோர்ஸ் மதிப்பு 15 3 ஆக இருக்கும் இது 5 ஆம்பியர் தவிர வேறொன்றுமில்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் இற்கு இணையாக ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பு 3 ஓம் ஆகும் இப்போது உங்களிடம் கொடுக்கப்பட்ட கரண்ட் சோர்ஸ் உம் உங்களிடம் மற்றொரு 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் உம் உள்ளது பின்னர் உங்களுக்கு டெர்மினல் a b உள்ளது இது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆகும் இப்போது இந்த இரண்டு கரண்ட் சோர்ஸ்களும் இணையாக இருப்பதால் புதுப்பிக்கப்பட்ட கரண்ட் சோர்ஸ் இரண்டையும் நீங்கள் சேர்க்கலாம் அது 9 ஆம்பியராக மாறும் பின்னர் நீங்கள் மற்றொரு ரெசிஸ்டன்ஸ் ஐ 3 ஓம் இணையாக 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ தொடரில் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் a b என்ற டெர்மினல் ஐ ஷார்ட் சர்க்யூட்டுடன் வைத்திருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் சர்க்யூட்டை மீண்டும் வோல்டேஜ் ஆகவும் தொடரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் மாற்ற முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் அதனால் என்ன நடக்கும் நீங்கள் மீண்டும் வோல்டேஜ் சோர்ஸ் ஆக மாற்றினால் இது 9 ஆக 3 ஆக மாறும் அது 27 வோல்ட் ஆகும் பின்னர் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்ட தொடரில் மீண்டும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் நீங்கள் டெர்மினல் a b ஐ ஷார்ட் சர்க்யூட் செய்கிறீர்கள் இப்போது இது மிகவும் எளிமையானதாகிவிட்டது இதன் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இன் மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் சர்க்யூட்டிலிருந்து பார்க்க முடியும் இங்கே ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இன் மதிப்பு அது வோல்டேஜ் சோர்ஸ் ஐ 27 6 ஆல் வகுக்கிறது எனவே உங்களுக்கு 4 5 ஆம்பியர் கிடைத்தது எனவே இப்போது நீங்கள் நார்டன்ஸ் கரண்ட் ஐ Nortons current பெற்றுள்ளீர்கள் இது 4 5 ஆம்பியர் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆகும் இறுதியாக உங்கள் நார்டன்ஸ் ஈக்வலன்ட் ஆக என்ன இருக்கும் நார்டன்ஸ் ஈக்வலன்ட் 4 5 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஆக இருக்கும் இது டெர்மினல் a b முழுவதும் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இற்கு இணையாக இருக்கும் நீங்கள் நார்டன்ஸ் சர்க்யூட்க்கு ஈக்வலன்ட் ஐ பெறுவீர்கள் எனவே இதன் மூலம் எங்கள் இன்றைய அமர்வில் நாங்கள் நார்டன்ஸ் தியோரத்தைப் பற்றி விவாதித்தோம் குறிப்பாக அந்த சந்தர்ப்பங்களில் சுயாதீன வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ்கள் கிடைக்கின்றன எனவே எங்கள் நார்டன்ஸ் தேற்ற Nortons theorem விவாதத்தை அடுத்த வகுப்பில் தொடருவோம் சர்க்யூட்களில் டிபென்டென்ட் சோர்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நிலைமைகளைப் பற்றி மேலும் விவாதிப்போம் மேலும் அந்த சர்க்யூட்களை எவ்வாறு தீர்ப்போம் என்பதை அறிந்து கொள்வோம் நன்றி